MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைப் பெற்றுள்ளோம் மேலும் அதை ஸ்மால் சிக்னல் டொமைனில் முழுமையாக அனாலிசிஸ் செய்துள்ளோம் இப்போது அதற்குப் பொருத்தமான பயாஸ் சர்க்யூட்டைக் கண்டுபிடித்து படத்தை முடிக்க வேண்டும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸின் ஸ்மால் சிக்னல் படம் இது ii மற்றும் Rs இது MOS டிரான்சிஸ்டரின் கேட் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது நம்மிடம் vgs உள்ளது நம்மிடம் லோட் RL உள்ளது மேலும் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ஸை உணரும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது ட்ரைன் மற்றும் கேட் இடையே Rm இணைக்கப்பட்டுள்ளது இப்போது சோர்ஸ் இங்கே கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே சோர்ஸ் ஏற்கனவே கிரௌண்ட் உடன் இருக்கும் ஒரு பையாஸ் நுட்பத்தைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் வசதியானது இப்போது ஆப் ஆம்ப் தேவைப்படும் இரண்டு பையாஸ்த் திட்டங்களை நாம் ஒதுக்கி வைத்தால் நம்மிடம் ட்ரைன் பீட்பேக் இருக்கும் இது போன்ற தோற்றம் அல்லது சோர்ஸ் பீட்பேக் இது போன்று இருக்கும் தெளிவாக ட்ரைன் பீட்பேக் கட்டமைப்பு இதற்கு மிகவும் பொருத்தமானதாக தோன்றுகிறது முதலில் சோர்ஸ் டெர்மினல் கிரவுண்ட்டில் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ட்ரைன் மற்றும் கேட் இடையே ஒரு ரெசிஸ்டன்ஸ் Rm உள்ளது நாம் பையாஸ் நுட்பத்துடன் வந்தபோது நமக்கு குறிப்பிட்ட தேவை எதுவும் இல்லை எனவே நாம் ட்ரைன் ஐ நேரடியாக சோர்ஸ் உடன் இணைத்தோம் ஆனால் அது இப்படி இருக்க வேண்டியதில்லை இந்த கிளையில் நாம் எப்போதும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ஸை செருகலாம் எதுவும் நடக்காது ஏனென்றால் கேட் கரண்ட் ஜீரோவாக இருப்பதால் பையாஸ்க்கு எதுவும் தொந்தரவு செய்யாது எனவே இது இதற்குப் பொருத்தமானது மற்றும் இதன் விளைவாக வரும் டோபோலஜி ட்ரைன் பீட்பேக் பையாஸ் கொண்ட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் போலவே தோற்றமளிக்கிறது எனவே இந்த பையாஸ் நுட்பங்களைப் பயன்படுத்துவோம் எனவே நம்மிடம் சப்ளை வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ் IO உள்ளது மேலும் இந்த எதிர்ப்பான Rm ஐ அப்படி இணைக்கிறோம் மற்றும் வழக்கம் போல் இன்புட் சோர்ஸ் AC ஆனது ஒரு கப்பாசிட்டர் C1 மூலம் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் லோட் AC ஒரு கப்பாசிட்டர் C2 மூலம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸின் முழுப் படம் மேலும் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் என்பதால் கரண்ட் சோர்ஸ் ஆனது ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதை தவிர மற்றவை ஆனது ட்ரைன் பீட்பேக் பையாஸ் கொண்ட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் போல் தெரிகிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் வரை நீங்கள் அதை சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்கு சமமாக காட்டலாம் எனவே இது சரியாக அதே சர்க்யூட் இதற்கும் ட்ரைன் பீட்பேக் பையாஸ் கொண்ட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் Rm மற்றும் கட்டுப்பாடுகள் ட்ரைன் பீட்பேக்கைப் பயன்படுத்தும் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரில் Rm மதிப்பு மிகப் பெரியதாக உள்ளது ஆனால் இப்போது அது பெரிதாக இல்லை எனவே இந்த சர்க்யூட் மிகவும் எளிமையானது மேலும் இதைப் பற்றி நான் விவாதிக்கத் தேவையில்லை என்று நினைக்கிறேன் இதன் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் நீங்கள் C1 மற்றும் C2 ஷார்ட்ஸ் எனக் கருதி ஸ்மால் சிக்னல் படத்தை எழுதி கெய்ன் ஐக் கண்டறியலாம் நாம் உண்மையில் ஏற்கனவே செய்துள்ளோம் இப்போது மீதமுள்ள ஒரே விஷயம் C1 மற்றும் C2 இன் மதிப்புகளைக் கண்டுபிடிப்பதுதான் அவை ஷார்ட் சர்க்யூட்களைப் போல செயல்படுகின்றன அது மிகவும் எளிதானது நான் எல்லா படிகளையும் கடந்து செல்லப் போவதில்லை ஆனால் இந்த பாய்ண்ட்க்கும் கிரவுண்ட்க்கும் இடையில் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது நாம் ஏற்கனவே மதிப்பீடு செய்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ஸைத் தவிர வேறில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது RLRm1gmRL என்பதை நாம் அறிவோம் நிச்சயமாக இதில் C2 சரியாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதைக் குறிக்கிறது எனவே இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல் செயல்படுகிறது மேலும் இந்த வழியில் திரும்பிப் பார்க்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது Rout ஆகும் மேலும் இது RsRm1gmRL என்று நமக்குத் தெரியும் எனவே C1 இன் நிபந்தனை என்ன நீங்கள் C1 குறுக்கே சர்க்யூட்டை செயலிழக்கச் செய்தால் நீங்கள் Rs பிளஸ் Rin பார்ப்பதைக் காணலாம் சர்க்யூட்க்குள் நம்மிடம் Rin உள்ளது மற்றும் C1 இங்கே இணைக்கப்பட்டுள்ளது Rs அங்கு கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கிரவுண்ட் எனவே C1 குறுக்கே உங்களிடம் Rs பிளஸ் Rin உள்ளது எனவே கப்பாசிட்டர் C1 இன் ரியாக்டன்ஸ் அதன் குறுக்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஐ விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் அல்லது C11RsRin இதேபோல் C2 குறுக்கே நீங்கள் RL ஐப் பார்க்கிறீர்கள் மற்றும் சர்க்யூட்டின் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்ஸை நீங்கள் காண்கிறீர்கள் இது Rout ஆகும் எனவே C21RoutRL எனவே நீங்கள் இந்தப் பக்கத்தில் RL ஐப் பார்க்கிறீர்கள் நீங்கள் இந்தப் பக்கத்தில் Rout ஐப் பார்க்கிறீர்கள் எனவே C2 அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை சோர்ஸ் பீட்பேக் பையாஸ்களைப் பயன்படுத்தி உணரலாம் மீண்டும் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸின் சிக்னல் படம் இதுதான் நீங்கள் பையாஸ்க்கு சோர்ஸ் பீட்பேக் நுட்பத்தைப் பயன்படுத்தினால் நம்மிடம் IO இருக்கும் நம்மிடம் சப்ளை வோல்ட்டேஜ் உள்ளது மற்றும் நம்மிடம் சில நிலையான வோல்ட்டேஜ் VGO உள்ளது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸிற்கு இது மிகவும் வசதியான பையாஸ் சர்க்யூட் அல்ல ஆனால் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்க்க நாம் அதைச் செய்யலாம் முதலில் இங்கே ட்ரைன் ஆனது ஸ்மால் சிக்னல் கிரவுண்ட் உடன் இணைக்கப்படவில்லை அதேசமயம் இங்கே ட்ரைன் ஆனது VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இது ஸ்மால் சிக்னல் கிரவுண்ட் அதனால் ஒரு ப்ரோப்லம் ஆகும் பின்னர் ஆனால் நாம் முன்பு அந்த வகையான சூழ்நிலையை கையாண்டோம் பின்னர் இங்கே சோர்ஸ் கிரவுண்ட்டில் இல்லை அதேசமயம் இங்கே சோர்ஸ் கிரவுண்ட்டில் உள்ளது அதுவும் நிலைநிறுத்த வேண்டும் எனவே அதையெல்லாம் செய்வோம் முதலில் இந்த VGO சப்ளையில் இருந்து பெறப்பட வேண்டும் எனவே அதைச் செய்ய நமது வழக்கமான ரெசிஸ்டிவ் டிவைடரைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் இன்புட் பையாஸ்ற்கு இடையூறு இல்லாமல் கேட் உடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே வழக்கம் போல் நாம் ஏசி இணைப்பைப் பயன்படுத்துகிறோம் ட்ரைன் நேரடியாக சப்ளை வோல்ட்டேஜ் உடன் இணைக்க முடியாது ஏனென்றால் ஸ்மால் சிக்னல் படத்தில் கிரவுண்ட் உடன் ட்ரைன் ஆனது ஷார்ட் ஆகி விடும் எனவே நாம் வழக்கம் போல் ஒரு பையாஸ் ரெசிஸ்டன்ஸ் RD மூலம் இணைக்க வேண்டும் மேலும் லோட் ரெசிஸ்டன்ஸ்ஸையும் ட்ரைன் டெர்மினல் உடன் இணைக்க வேண்டும் எனவே இதை C2 என்று அழைக்கிறேன் இறுதியாக இன்க்ரிமெண்டல் படத்தில் கேட் மற்றும் ட்ரைன் இடையே ஒரு ரெசிஸ்டன்ஸ்ஸை நாம் கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் இன்புட் சிக்னல் ஜீரோவை விட சில பிரிக்குயென்சியில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் அது ஒரு டிசி இன்புட் அல்ல எனவே நீங்கள் ட்ரைன் மற்றும் கேட் இடையே இணைக்க வேண்டும் ஆனால் நாம் நேரடியாக இணைக்கக்கூடாது ஏனெனில் அது உண்மையில் ட்ரைன் பீட்பேக்கை அறிமுகப்படுத்தும் பையாஸ்க்கு இடையூறு விளைவிக்கும் எனவே நாம் ac உடன் அதை இணைக்கிறோம் சீரிஸ் இணைப்பில் ஒரு கப்பாசிட்டர்ரை இணைக்கிறோம் ஆனால் இந்த கப்பாசிட்டர் சிக்னல் பிரிக்குயென்சிகளில் ஷார்ட் ஆக செயல்படுகிறது என்ற எண்ணம் எனவே சிக்னல் பிரிக்குயென்சியைப் பொறுத்தவரை ட்ரைன் மற்றும் கேட் இடையே Rm மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது Rm ஆகும் இறுதியாக சோர்ஸ் டெர்மினல் கிரவுண்ட் செய்யப்பட வேண்டும் மேலும் அதை எப்படி செய்வது என்று நமக்குத் தெரியும் அதை காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்களுக்குப் பயன்படுத்தியுள்ளோம் ஒரு கப்பாசிட்டர்ரை கிரவுண்ட் உடன் இணைக்க முடியும் எனவே நம்மிடம் நான்கு கப்பாசிட்டர்கள் உள்ளன ஆனால் அது சரி எனவே கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸிற்கும் இந்த சோர்ஸ் பீட்பேக் பையாஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை இது காட்டுகிறது எனவே இதை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக வரைகிறேன் இது இன்புட் சோர்ஸ் இது டிரான்சிஸ்டரின் கேட் உடன் இணைக்கப்பட்ட ஏசி சோர்ஸ்ஸிலிருந்து நம்மிடம் கரண்ட் சோர்ஸ் IO உள்ளது இது மற்றொரு கப்பாசிட்டர்ரைப் பயன்படுத்தி கிரவுண்ட்டில் அனுப்பப்படுகிறது நம்மிடம் ட்ரைன் பையாஸ் ரெசிஸ்டர் RD மற்றும் ரெசிஸ்டன்ஸ் RL உள்ளது இது சப்ளை வோல்ட்டேஜ் VDD ஆகும் இறுதியாக நம்மிடம் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் Rm ஐ உணரும் ரெசிஸ்டர் உள்ளது இது C1 C2 C3 மற்றும் C4 என ஒரு கப்பாசிட்டர் உடன் தொடர் இணைப்பில் உள்ளது C1 மற்றும் C2 நாம் ஏற்கனவே மதிப்பீடு செய்துள்ளோம் C3 காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்க்கு தேவையானதைப் போன்றது C4 நான் இப்போது அதை செய்ய மாட்டேன் நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் அதை நீங்களே செய்யலாம் இங்கே இரண்டு கூடுதல் காம்போனென்ட்ஸ்கள் உள்ளன அதாவது நம்மிடம் R1 மற்றும் R2 ஆனது கேட் மற்றும் கிரவுண்ட் இடையே உள்ளன அதாவது நம்மிடம் R1 || R2 ஆனது கேட் மற்றும் கிரவுண்ட் இடையே உள்ளன முதலாவதாக R1 மற்றும் R2 ஆனது Rs ஐ விட மிகப் பெரியதாக இருப்பதைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் அதன் எபெக்ட்டை நீங்கள் முற்றிலும் புறக்கணிக்கலாம் ஏனெனில் R1 மற்றும் R2 ஆனது Rs ஐ விடப் பெரியதாக இருந்தால் கேட் மற்றும் கிரவுண்டிற்கு இடையே உள்ள எபெக்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆனது இன்னும் Rs தான் மேலும் இது சாத்தியமில்லை உங்கள் எக்ஸ்பிரஷனில் இதற்கு முன் Rs ஆனது எங்கிருந்ததோ அதை R1 || R2 || Rs என்று மாற்றியுள்ளீர்கள் நம்மிடம் ட்ரைன் பையாஸ் சோர்ஸ் RD உள்ளது இது ட்ரைன் இல் இருந்து கிரவுண்ட்க்கு கூடுதல் ரெசிஸ்டன்ஸ்ஸை அறிமுகப்படுத்துகிறது எனவே இதற்கு முன்பு எங்கெல்லாம் RL இருந்ததோ அதை RL || RL || RD என்று நமது அனாலிசிஸ்ஸில் மாற்ற வேண்டும் நடைமுறையில் R1 மற்றும் R2 ஐப் பெரிதாக்குவது கடினம் அல்ல அதனால் அவை புறக்கணிக்கப்படலாம் அதேசமயம் RD க்கு மிகவும் சாத்தியமில்லை ஏனெனில் இது மிகப்பெரியது ஏனெனில் அந்த விஷயத்தில் வோல்ட்டேஜ் ட்ராப் மிகப்பெரியதாக மாறும் மேலும் நீங்கள் மிகப் பெரிய சப்ளை வோல்ட்டேஜ் ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது ஓரளவிற்கு சர்க்யூட்டை பாதிக்கும் ஆனால் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக இருப்பதால் அவுட்புட் வோல்ட்டேஜ் ஆனது லோட் ரெசிஸ்டன்ஸ்ஸை அதிகம் சார்ந்திருக்கக்கூடாது எனவே அது பாதிக்கப்படும் ஆனால் அதிகம் இல்லை இது டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் gm மிக அதிகமாக இருக்கும் வரை எனவே இது ஒரு சோர்ஸ் பீட்பேக் பையாஸ்ஸிங் கொண்ட கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸின் படத்தை நிறைவு செய்கிறது பீட்பேக் மற்றும் சோர்ஸ் பீட்பேக் ஆகிய இரண்டு பையாஸ் நுட்பங்களுடன் நாம் இணைக்க முடியும் என்பதையும் நாம் விளக்கியுள்ளோம்